ஆர்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் I பகுதி 4 அனைவருக்கும் வணக்கம் NPTEL லின் இன்ஜினியரிங் டிராயிங் மற்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இணையவழி படிப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் தொகுதி 3 விரிவுரை 24 ல் ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சனில் இருக்கிறோம் இனி இந்தப் பொருளுக்கான ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சன் பற்றி பார்க்கலாம் இந்தப் பொருளில் இங்கு உருளை வடிவம் ஆழ் துளையுடன் உள்ளது மேலும் இதில் காடி போன்ற அமைப்பும் இருக்கிறது எனவே இவற்றில் கி போன்றவற்றை அமரச்செய்து ஒரு திசையில் மட்டுமே நகர்வை அனுமதிக்கும் அதற்காகவே இதனை பயன்படுத்துவோம் மேலும் இங்கு மற்றொரு துளை உள்பக்கமாக அமைந்துள்ளது இதனை ஏறக்குறைய அடிப்பக்கம் வரை செல்லும் ஆழ்துளை என்றே எடுத்துக் கொள்ளலாம் இங்கும் அடிப்பக்கம் வரை செல்லும் மற்றொரு துளை காணப்படுகிறது இந்தப் பொருளில் எங்கெல்லாம் பச்சை நிற கோடுகள் தென்படுகின்றனவோ அங்கு வரை மட்டுமே திடப்பொருளாக உள்ளது இங்கு காணும் நிழல் போன்ற அமைப்பில் திடப்பொருளாக இல்லை வெற்றிடமாகவே உள்ளது இங்கும் அடிப்பகுதி வரை வெற்றிடமாகவே அமையப்பெற்றுள்ளது இந்தப் வடிவம் பல்வேறு அளவுகளை கொண்டுள்ளது இங்கிருந்து பார்க்கும் பொழுது இந்த நீளத்தை எடுத்துக்கொண்டால்இது 152 யூனிட்டுகள் அளவில் உள்ளது இதன் உயரம் 45 யூனிட்டுகள் ஆகவும் மற்றும் அகலம் 64 யூனிட்டுகள் ஆகவும் அமைந்துள்ளது இந்த வடிவத்தைத் தான் நமது வரைபடத்தில் குறிப்பிட இருக்கின்றோம் அதற்காக நாம் கிளாஸ் பாக்ஸ் மெத்தட் முறையை பயன்படுத்தி காட்சிகளை உருவாக்கலாம் அனைத்துக்கும் முன்பாகஇந்தப் வடிவத்தை முழுமையாக குறிப்பிட எத்தனை வியூ தேவை என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் ஒரே ஒரு வியூ கொண்டு இந்த முழு வடிவத்தையும் நாம் குறிப்பிட்டு விட முடியுமா அல்லது ஒருவேளை டாப் பாட்டம் வியூ தேவைப்படுமா மற்றும் லெப்ட் சைட் மற்றும் ரைட் சைடு வியூ போன்றவை தேவைப்படுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் அதைப் பொருத்தே இந்தப் பொருளை நம்முடைய வரை தாளில் காண்பிக்க இருக்கின்றோம் முதலில் இதை முடிவு செய்த பின்னர் நாம் நம்முடைய வரை தாளில் வியூ அமைப்பு அளவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதனை காண்பிப்பதற்காக நாம் கிளாஸ் பாக்ஸ் முறையினை உபயோகப்படுத்தலாம் நம்முடைய முறையை தேர்ந்தெடுத்த பின் இதனை பாக்சின் முதல் குவாட்ரண்ட் என்று எடுத்துக் கொண்டு கற்பனையில் ஒரு பெட்டியை வரைந்து கொள்வோம் அது இவ்வாறாக எல்லா இடங்களும் சென்று இந்த திசையில் நீங்கள் காண்பது போல காட்சியளிக்கும் இங்கு காணும் இந்த பிளேனின் மீது ப்ரோஜெக்சட் செய்யும்பொழுது நமக்கு பிரண்ட் வியூ கிடைக்கிறது இதனையே நாம் இங்கு பிரண்ட் வியூவாக காண்பிக்க இருக்கிறோம் கிளாஸ் பாக்ஸ் வழியாக இந்த திசையில் இருந்து காணும் போதுநமக்கு இந்த 152 அளவு தென்படும் நாம் இந்த பிளேனை பிரண்ட் வியூ என்று எடுத்துக் கொள்வதனால் 45 என்ற இந்த அளவும் தென்படும் எனவே இந்த வியூவில் வடிவத்தின் அளவுகள் 152 மற்றும் 45 என்பவைகளுக்குள் அமைந்திருக்கும் அடுத்ததாக கிளாஸ் பாக்ஸில் நமது டாப் வியூவினை பார்க்கலாம் இதில் காணும் பொழுதுபெரிய அளவுகளாக 64 mm மற்றும் 152 mm அளவும் தென்படுகிறது நம்மால் மறுமுறையும் 152 mm அளவை காண முடிகிறது எனவே ப்ரெண்ட் வியூவில் உள்ள 152 மற்றும் டாப் வியூவில் உள்ள 152 அளவுகள் இவ்வாறாக ஒத்துப்போகின்றன ஆனாலும் ப்ரெண்ட் வியூவில் 45 என்ற அளவும் தென்படும் டாப் வியூவைப் பொறுத்தவரை வடிவத்தின் ஆழத்தை குறிக்கும் 45 என்ற அளவைக் காண முடியாது ஆனால் அகலத்தை குறிக்கும் அளவான 64 என்பதை காணமுடியும் மேலும் இந்த ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ இவற்றை வரையும் பொழுது இவற்றுக்கு இடையேயான தொலைவு 4 முதல் 25 mm வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது ஒருவர் குறைந்தபட்ச அளவையாவது இரண்டிற்குமிடையே கொடுக்க வேண்டும் இவை இரண்டிற்கும் இடையே இடைவெளி இல்லாமல் ஒருவர் வியூக்களை வரையக் கூடாது மேலும் எப்பொழுதுமே இவற்றின் ஸ்கேல் அளவுகளாக 11 என்று எடுத்துக் கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது அதாவது பொருளின் அமைந்துள்ள அதே அளவுகளுக்கே நாம் வரைய முயற்சிக்க வேண்டும் ஒருவேளை பொருள் மிகப் பெரிதாகவும் வரைபடத்தாள் மிகச் சிறிதாகவும் அமையும் பொழுது எடுத்துக்காட்டாக நாம் ஒரு மிகப்பெரிய வானளாவிய கட்டிடம் ஒன்றை வரைய வேண்டும் என்று எடுத்துக் கொண்டால்அத்தனை பெரிய வரைபடத்தளை நம்மால் உருவாக்க முடியாது நம்மால் எளிதில் உபயோகிக்கக் கூடிய வரைபடத்தாள்கள் A0 சீட்A1 சீட்A3 மற்றும் A4 போன்றவற்றில் நமது வானளாவிய கட்டிடத்தை குறிப்பிட முயற்சிக்கும் பொழுது இயல்பாகவே இதனை ஸ்கேல் டவுன் செய்ய வேண்டிய வரும் அதற்காக நாம் ஸ்கேல் அளவுகளாக 124 அல்லது 150 அல்லது 1100 போன்ற ஸ்கேல் அளவுகளை எடுத்துக்கொண்டு இவற்றை தெளிவாக நமது வரைபடத்தில் குறிப்பிட்டு விட வேண்டும் வரைபடத்தாளில் வியூ அமைப்பு அளவுகளை தேர்ந்தெடுத்துக் கொண்ட பிறகுநாம் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு வியூகளையும் வரையத் துவங்கலாம் முதலாவதாக ப்ரெண்ட் வியூ அடுத்து டாப் வியூ என்று நமது அனைத்து வியூகளையும் வரைந்து நிறைவு செய்யலாம் இதன் அளவுகளை குறித்த பின் விடுபட்டுள்ள மற்றவைகளை மேற்கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக நாம் இந்த ஒன்றைப் பார்ப்போம் ப்ரெண்ட் வியூவினை வரைபடத்தாளில் முடித்தபிறகு குறைந்தபட்ச இடைவெளி கொடுத்து டாப் வியூவினை ஒருவர் துவங்க வேண்டும் அதற்குப் பின்னர் ப்ரெண்ட் வியூவில்பொருளின் நீங்கள் காணும் இந்த மொத்த வளைகோடு நேர்கோடாக ப்ரோஜெக்ட் செய்யப்பட்டு பின்னர் ஒரு புள்ளியில் நேர்கோடாக மாறி உள்ளது இவை அனைத்தையும் நாம் ஒரே நேர் கோடு கொண்டு குறித்து உள்ளோம் மேலும் இங்கு மேல் அமைந்திருக்கும் இந்த வலைகோட்டினை ப்ராஜெக்ட் செய்து நேர்கோடாக வரைந்து இருக்கிறோம் இவை இரண்டும் இவ்வாறாக இணைகின்றன இங்கு நீங்கள் சற்று கவனித்தால் இந்த இரண்டு கோடுகளும் வெவ்வேறு தளங்களில் உள்ளன அதனால் தான் உள்ளே குறிக்கும் நேர்கோடு இவ்வாறு ஆகவும் உருளையின் தொடங்கும் நேர்க்கோடு இவ்வாறு ஆகவும் கொடுக்கப்பட்டுள்ளது இதனை மறுமுறை விவரிக்கிறேன்நீங்கள் காணும் இந்தக் கோடு வெல்டிங் செய்யப்பட்ட பகுதி போன்று இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் உருளை வடிவத்தை குறிக்க இங்கு மற்றொரு கோடு காட்டப்பட்டுள்ளது நாம் இந்த வியூவில் இருந்து பார்க்கும் பொழுதுகீழ் அமைந்துள்ள இந்தக் கோடு மற்றும் மேல் அமைந்துள்ள மற்றொரு கோடும் தென்படும் இதில் முதலாவது கோடு வெல்டிங் போன்ற இணைப்பையும் இரண்டாவது கோடு உருளையின் வடிவத்தையும் குறிக்கின்றது ப்ரெண்ட் வியூவில் இங்குள்ள இந்த மொத்த வளைகோடு நேர்கோடாகவே தென்படும் அதே போல இங்கு அமைந்துள்ள வளைகோடும் இதனை ப்ரொஜெக்ட் செய்யும் பொழுது நேர்கோடாகவே தோன்றும் இங்கு காண்பது போல இந்த இரண்டு வளைகோடுகள் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகின்றன இவை காரணமாகவே இவை நேர்கோடுகளாக தெரிகின்றன உருளையில் காணப்படும் வளைகோடு வடிவமும் நாம் ப்ரொஜெக்ட் செய்யும் பொழுது நேர்கோடு ஆகவே தெரியும் இதனுள் அமைந்துள்ள துளையினை குறிக்க விடுகோடுகளை பயன்படுத்த வேண்டும் மேலும் உருளை வடிவத்தில் மைய அச்சினை குறிக்க இங்கு டேஸ் டாட் கோடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இங்கு காணப்படும் விடுகோடுகள் உருளையின் உள் அமைந்துள்ள துளையினை குறிக்கின்றன இவை செவ்வக வடிவில் வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி போன்று இருப்பதனால் இங்கு இரண்டு விடு கோடுகள் கொண்டு குறிக்கப்பட்டுள்ளன அதேபோன்று இங்கும் வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி போன்று உள்ளது மேலும் இதில் ஆர்க் போன்ற அமைப்பும் இடம்பெற்றுள்ளது எனவே அதற்காக ஆர்க் அமைப்பின் மைய அச்சினை குறித்து ஆர்கின் ஆரமதிப்பினை குறிப்பிடுகிறோம் அதற்காக டேஸ் டாட் கோடுகள் கொண்டு குறிப்பிடுகிறோம் எங்கெல்லாம் பொருளினுள் வெற்றிடமாக அமைந்துள்ளதை குறிக்க விடுகோடுகளை கொண்டு காண்பித்து உள்ளோம் எப்பொழுது எல்லாம் நாம் ஒரு ஆர்க் மையப்புள்ளி மற்றும் அதன் ஆரத்தை குறிக்கும் மைய அச்சு வரையும் பொழுது அதனை வடிவத்தை தாண்டி வெளியிலும் நீட்டித்து விடுவோம் அவ்வாறு தான் ப்ரெண்ட் வியூவில் காண்பித்து இருக்கிறோம் இனி அடுத்ததாக இதனை கிளாஸ் பாக்ஸ் பிளேனில் ப்ரோஜெக்ட் செய்து திருப்பினால்நமக்கு டாப் வியூ கிடைக்கும் இனி மேல் அமைந்த இந்த ப்ரொஜெக்ஷனை மடிப்பு நீக்கி டாப் வியூவிற்கு கொண்டு வந்தால் இங்குள்ள உருளையின் மேல்புறம் மொத்தமும் வட்டவடிவமாக தென்படும் அதற்குள்ளாக அரை வட்ட வடிவம் போல் அமைந்துள்ளதுமேலும் அதில் வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி போன்ற ஒன்றும் அமைந்துள்ளது இதனை அடுத்து இங்கு காடி போன்ற ஒரு பகுதியும் நமது டாப் வியூவில் தென்படுகிறது இங்கு காணப்படும் இரண்டு வட்ட வடிவங்களுக்கும் இவற்றின் மைய அச்சு இரண்டு திசையில் இவ்வாறாக செல்கின்றது அதனைக் குறிக்க நாம் இங்கு டேஸ் டாட் கோடுகள் உபயோகித்து உள்ளோம் பெரிய விடுகோட்டினை தொடர்ந்து சிறிய விடுகோடு தொடர்ந்து மற்றொரு பெரிய விடுகோடு தொடர்ந்து சிறிய விடுகோடு என்ற அமைப்பில் நாம் இந்த அச்சினை குறிக்கிறோம் அதே போன்று தான் இங்கு பெரிது சிறிது என்ற அமைப்பில் மாற்றி மாற்றி குறிக்கப்பட்டுள்ளது இங்கு எலிப்ஸ் போன்று அமைந்துள்ள பகுதியை குறிக்க உருளை வடிவத்தை போன்று இருப்பதனால் இதனையும் டேஸ் டாட் கோடுகள் கொண்டு குறிக்கிறோம் இங்கு இவை செவ்வக வடிவதோடு அரை வட்ட வடிவம் இணைந்தது போல் அமைந்துள்ளன இந்த வகையில் நமது டாப் வியூவினை கிளாஸ் பாக்ஸ் முறையில் உருவாக்குவோம் இது முடிந்தவுடன் நமக்கு எங்கெல்லாம் வடிவத்தின் பெரிய அளவுகளை குறிக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவை அனைத்தையும் குறித்துக் கொள்ளலாம் அதேபோன்று ஒவ்வொரு முறையும் இந்த திசையில் தான் நமது ப்ரெண்ட் வியூ அமைந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அதேபோன்று இங்குள்ள இதுதான் ப்ரெண்ட் வியூ என்று இருக்க வேண்டும் என்பதும் இல்லை நீங்கள் காண்பது போல இங்குள்ள இதனையும் ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொள்ளலாம் நாம் எவ்வாறு ஒரு வடிவத்தின் ப்ரெண்ட் வியூவினை தேர்ந்தெடுக்கிறோம் எனில் அந்தப் வடிவத்தின் பெரிய அளவுகள் தென்படுமாறு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் ஒருவேளை இதனை நாம் ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொண்டால் இதற்கு கீழ் அமைந்துள்ள படியால் பாட்டம் வியூ என்று எடுத்துக் கொள்ளவேண்டும் எனவே நாம் இந்த திசையில் இதனை ப்ரெண்ட் வியூ என்று முடிவு செய்துவிட்ட பிறகு கிளாஸ் பாக்ஸ் முறையில் இதற்கு மேல் அமைந்துள்ளது டாப் வியூ என்றாகும் இதற்கடுத்து இவற்றின் சைட் வியூ பெற அவற்றின் ப்ரொஜெக்ஷன்களை கிளாஸ் பாக்ஸ் முறையில் அமைந்துள்ள பிளேன்களின் ஏற்படுத்தி அவற்றை இங்கு இடம்பெறச் செய்யலாம் இனி இந்த ப்ரோஜெக்சன்களை மேற்கொள்வதற்கு சில ஆலோசனைகளை பற்றி பார்க்கலாம் முதலில் நாம் எடுத்துக் கொள்ளும் பொருளின் அளவுகள் மிகச் சிறந்த முறையில் தெரியும் வண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும் இயல்பில் வடிவம் நிலையாக இருக்கும் வண்ணம் அமைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் மேற்கொள்ளும் ஆர்த்தோகிராபிக் வியூ அனைத்தும் பொருளின் உண்மையான வடிவம் மற்றும் அளவுகளை முடிந்த அளவு தெரிவிக்கும் வண்ணம் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இப்பொழுது நீங்கள் காணும் 2 ஆர்த்தோகிராபிக் ப்ரோஜெக்சன்களை எடுத்துக்கொள்ளலாம் இதில் ஒன்று சிறப்பாக அமைந்துள்ளது மற்றொன்று சிறப்பாக இல்லை இதில் எது சிறப்பாக அமைந்துள்ளது என்பதை நாம்தான் முடிவு செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக இது ஒரு 3D பேரிங் போன்ற வடிவத்தில் உள்ளது இனி இதற்கான வியூக்களை நாம் முடிவு செய்ய வேண்டும் முதலில் இந்த பேரிங் அமைப்பு இவ்வாறாக திரும்பி அமைந்திருக்கலாம் இதை இவ்வாறே நீங்கள் எடுத்துக்கொண்டால் இவற்றிற்கு கிளாஸ் பாக்ஸ் முறையில் இதனைச் சுற்றி பெட்டி போன்ற வடிவத்தை ஏற்படுத்தி ப்ரோஜெக்ட் செய்யும் பொழுது ப்ரெண்ட் வியூ கிடைக்கிறது இவ்வாறாக தொடர்ந்து டாப் வியூ அதைத்தொடர்ந்து ரைட் சைட் வியூ கிடைக்கின்றன இவைகளை இவ்வாறு பெறுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் இவற்றை உருவாக்குவதில் நமக்கு சங்கடங்கள் இருக்கின்றன எனவே இவ்வாறான அமைப்புகளை நாம் தவிர்த்துவிட வேண்டும் அதற்கு பதிலாக நாம் என்ன செய்திருக்கலாம் இந்தப் பொருளை சற்றே திருப்பி வைத்திருக்கலாம் அதாவது இந்தப் பொருளின் அளவுகள் நமது கிளாஸ் பாக்ஸ் முறையில் அமையும் கோடுகளோடு ஒத்திசைந்து வரும் வண்ணம் செய்திருக்கலாம் இதன் மூலம் அதிகப்படியான காட்சிகளை உருவாக்க முடியும் மேலும் இந்த வியூக்களை வரைவதும் நமக்கு எளிதாக இருக்கும் எனவே இது ஒரு சிறந்த முறை என்று எடுத்துக் கொள்ளலாம் இனி இதற்கான ப்ரெண்ட் வியூ முடிவு செய்வதற்கு காணும் பொருளின் மிக நீளமான அளவினை கொண்ட பக்கம் அகலமாக ப்ரெண்ட் வியூவில் அமையும்படி செய்து கொள்ள வேண்டும் இனி அதனை எவ்வாறு என்று பார்க்கலாம் இவையே எந்த ஒரு வியூக்களை உருவாக்குவதற்கு தேவையான சில ஆலோசனைகள் மேலும் அடுத்தடுத்த வியூக்களை தேர்ந்தெடுக்க ப்ரெண்ட் வியூவை நிலையாகக் கொண்டு ஏற்படுத்தலாம் இந்த இரண்டு ஆலோசனைகளையும் ஒருவர் பின்பற்ற வேண்டும் இனி இந்த ஆலோசனைகள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக ஒரு ஆட்டோமொபைல் கார் ஒன்றிற்கு நாம் வியூக்களை ஏற்படுத்த வேண்டும் ஒருவேளை நாம் காரின் அடிப்புறத்தை ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக்கொண்டு வரைந்தால் இவ்வாறாக வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் காட்சி எவ்வாறு காரை எடுத்துக்கொள்கின்றீர்கள் என்பதை பொருத்து அமையும் அதற்கான எடுத்துக்காட்டாக காரின் வடிவம் இவ்வாறாக அமைந்துள்ளது என்று எடுத்துக் கொள்ளலாம் இனி இந்த வடிவத்தை நான் ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொள்கிறேன் இயல்பில் இவ்வாறு தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் மற்றொருவர் மற்றொரு திசையை ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவ்வாறு எடுத்துக் கொள்வது இந்த வரைபடத்திற்கு சரியாக இருக்காது இவ்வாறாக இயல்பில் நமக்கு உள்ளுணர்வாக எவ்வாறு ஒரு காரை காட்சிப்படுத்த வேண்டும் என்பதைக் கொண்டு ப்ரெண்ட் வியூவினை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒருவேளை இந்த திசையை ப்ரெண்ட் வியூ என்று ஒருவர் எடுத்துக் கொண்டால் நிச்சயமாக இயல்பில் அவ்வாறு இருக்காது எடுத்துக்காட்டாக இங்குள்ள இதனை ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொண்டால் காரின் அடிப்பகுதிக்கு சென்று இவ்வாறாக தலைகீழாக இங்குள்ளது போல அமைந்துவிடும் எனவே இவ்வாறு செய்வது சிறந்த யோசனை அல்ல இதேபோன்று மற்ற சைடு வியூக்களை தேர்ந்தெடுப்பதும் சரியான யோசனை அல்ல அதற்கு பதிலாக நாம் என்ன இந்த காரை என்ன செய்திருக்க முடியும் எனில் இந்த திசையை காருக்கு நாம் ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொண்டிருக்கலாம் எனவே கிளாஸ் பாக்ஸ் முறையில் காரினை எந்த ஒரு கோணத்திலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் நாம் இந்த திசையில் வைத்துக்கொண்டால் காரின் ப்ரெண்ட் வியூ இவ்வாறாக அமையும் இதிலிருந்து நாம் டாப் வியூ உருவாக்க முயன்றால் அது இவ்வாறாக செல்லும் ப்ரெண்ட் வியூவில் இருந்து டாப் வியூ இவ்வாறான அமைப்பில் அமைந்திருக்கும் காரின் சக்கரங்களை நாம் இவ்வாறு பொருந்துமாறு செய்து கொள்ளலாம் இங்கு உள்ள இந்த அமைப்பு காரின் முன் கண்ணாடியினை குறிக்கின்றது அதேபோன்று காரின் மேற்பகுதி கீழுள்ள இந்த கோடுகளுடன் ஒத்து செல்கின்றது இங்கு வரையப்பட்டுள்ள காரின் கோடுகள் ஒன்றோடு ஒன்று ஒத்துச் செல்கின்றன காரின் மேல் பகுதி இங்கு தொடங்கி இங்கு முடிகிறது மேலும் இங்குள்ள சாய்வான பகுதி இங்கும் சக்கரங்கள் இங்கும் அமைந்துள்ளன இதனையே ஒருவர் டாப் வியூவாக ஒரு காருக்கு வரைய முடியும் இனி இவற்றின் சைடு வியூ பெறுவதற்கு இவற்றை பிளேன் மீது ப்ராஜெக்ட் செய்தால் அவை இங்கே இடம் பெற்றிருக்கும் இரண்டாவது ஆலோசனை ப்ரெண்ட் வியூவில் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் அமையும் வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் முடிந்த அளவு மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் குறைவாக உள்ள வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதன் மூலம் ப்ரெண்ட் வியூவில் ஒரு பொருளின் அமைந்துள்ள அனைத்து அம்சங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இனி அடுத்ததாக நாம் இந்த எளிய வடிவத்தை எடுத்துக் கொள்ளலாம் இந்த திசையில் ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொண்டால்மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் என்பது அமைந்திருக்காது இதனை ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு காட்சிபடுவது இந்த படி போன்ற அமைப்பு பின்னர் இவற்றை இணைக்கும் கோடுகள் வரைந்தால் அவை அனைத்தும் ஒத்திசைந்து இவ்வாறு கிடைக்கும் எனவே இதனை நீங்கள் ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொள்ளும் பொழுது இவ்வாறு காட்சி அமைவதைப் பார்க்கிறோம் இங்கு வெற்றிடமாக அமைந்துள்ள துளை பகுதி விடு கோடுகள் மூலம் குறிக்கப்படும் இதுவே நமக்கு கிடைக்கும் ப்ரெண்ட் வியூ ஆகும் இவ்வாறு கிளாஸ் பாக்ஸ் முறையில் நாம் டாப் வியூ வரைய முற்படும் பொழுது இந்த கோடுகளை நீட்டித்து அவைகளை இணைப்பதன் மூலம் வடிவம் கிடைக்கிறது இங்கு மறைந்துள்ள இந்த துளையினை மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் கொண்டு இங்கு நீங்கள் காண்பது போல குறிப்பிடலாம் மீதமுள்ள இந்தப் பகுதியும் டாப் வியூவில் இவ்வாறு தென்படும் இங்குள்ள இந்த மொத்த பகுதியில் அமைந்துள்ள வட்ட வடிவமும் இங்கு காண்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக கிளாஸ் பாக்ஸ் முறையில் உருவாக்க முடியும் இனி இவற்றிற்கு சைடு வியூ உருவாக்கினால் இங்கு காட்சிபடும் முழு வடிவமும் இந்த கோடுகளுக்குள் அடங்கிவிடும் அடிப்பக்கம் உள்ள இந்தப் பகுதி இவ்வாறாக சென்று அதற்கு மேலாக L வடிவமும் பின்னர் இவற்றில் மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் இவ்வாறாக குறிக்கப்படும் இவ்வாறாகவே சைடு வியூ அமைந்திருக்கும் நீங்கள் பார்ப்பதைப் போல இந்த திசையில் நமது ப்ரெண்ட் வியூவாக எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரிவது இந்த வட்ட வடிவம் பின்னர் மையத்தை குறிக்க டேஷ் டாட் கோடுகள் மேலும் உள்ளமைந்த மறைவு வடிவங்களை குறிக்க விடு கோடுகள் இடம்பெறுகின்றன மேலும் பொருளின் மிக நீளமான அளவுகள் இதில் இடம் பெற்றுவிட்டன மறைவு பகுதிகள் குறைந்த அளவிலேயே உள்ளன ஒருவேளை இந்த திசையில் நாம் ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொள்ளாமல் பின்பக்கத்தை ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொண்டால் நமது வரைபடம் இங்கு உள்ளது போல் அமைந்துவிடும் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கு உள்ள வட்ட வடிவம் தென்படும் எனினும் இந்தக் கோடு பின்புறம் இருந்து பார்க்கும் பொழுது புலப்படாது மற்றொரு வட்ட வடிவமும் இந்த திசையை தேர்ந்தெடுக்கும் பொழுது தென்படாது எனவே மறுபடியும் இங்கு விடு கோடுகள் அமைந்திருக்கும் எனவே இந்த திசையில் நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்கு இரண்டு மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகளைக் கொண்டு குறிக்க வேண்டும் ஆனால் நாம் மாற்றாக இந்த திசையை தேர்ந்தெடுத்தால் ஒரே மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடு மட்டுமே உபயோகித்து உள்ளோம் ஏற்கனவே சொன்ன ஆலோசனையின்படி அமைந்துள்ள மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் எண்ணிக்கை நமக்கு ப்ரெண்ட் வியூ தேர்ந்தெடுக்க உதவுகின்றது எனவே இங்கு உள்ளதைப்போல இந்த திசையில் ப்ரெண்ட் வியூ தேர்ந்தெடுப்பது பின் திசையில் தேர்ந்தெடுப்பதை காட்டிலும் நல்ல தேர்வாக இருக்கும் அவ்வாறு தேர்ந்தெடுப்பதில் தவறு ஒன்றும் இல்லைஎனினும் ஒரு வடிவத்தின் ப்ரெண்ட் வியூ தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அதில் மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் குறைவாக இருக்க வேண்டும் என்ற ஒழுங்கின்படியும் பொருளின் அனைத்து அம்சங்களையும் விவரிக்கக் கூடியதாக அமைந்திருக்க வேண்டும் என்பதன் படியும் தேர்வு செய்யப்படுகிறது இரண்டாவது ஆலோசனை அடுத்துள்ள வியூக்களை தேர்ந்தெடுப்பது எந்த ஒரு வியூவில் குறைவான மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் இடம் பெற்றுள்ளனவோ அதையே தேர்ந்தெடுக்க வேண்டும் இதனை நாம் ப்ரெண்ட் வியூ என்று தேர்ந்தெடுக்கும் பொழுதும் அதன் அடுத்துள்ள வியூ இரண்டு திசைகளிலும் எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம் இதிலும் நாம் எந்த திசையில் குறைவான மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் உள்ளனவோ அதனையே தேர்ந்தெடுக்க வேண்டும் இனி இதனை ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொண்ட பிறகு அடுத்துள்ள வியூ இதனை எடுத்துக் கொள்ளலாமா அல்லது மற்றொன்று எடுத்துக்கொள்ளலாமா என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இங்குள்ள இதனை அடுத்துள்ள வியூ என்று எடுத்துக் கொண்டால் இதில் 2 மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் இடம்பெற்றுள்ளன அவ்வாறன்றி இந்த திசையில் அமைந்துள்ள வியூவினை எடுத்துக்கொண்டால் 123 என மூன்று மறைவு வடிவங்களில் குறிக்கும் கோடுகள் இடம்பெற்றுள்ளன எனவே இயல்பின் இது சரியான தேர்வாக இருக்காது நல்ல தேர்வாக மற்றொன்றை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனை எடுத்துக் கொள்ளக் கூடாது மேற்சொன்னது போலவே பாட்டம் மற்றும் டாப் வியூ இவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கும் பொழுது இதில் நமக்கு குறைவான மறைவு வடிவங்களைக் குறிக்கும் கோடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதையே தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே இந்த டாப் வியூ நாம் தேர்ந்தெடுத்தால்மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் ஒன்று இடம்பெற்றுள்ளது வட்ட வடிவம் தென்படும் ஆனால் இப்பொழுது நாம் பாட்டன் வியூ தேர்வு செய்தால்இங்கு உள்ளதைப் போல 2 மறைவு வடிவங்களைக் குறிக்கும் கோடுகள் இடம்பெற்றுள்ளன எனவே பாட்டன் வியூ மற்றும் டாப் வியூ இவற்றை ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது 2 மறைவு வடிவங்களைக் குறிக்கும் கோடுகள் மற்றும் 1 மறைவு வடிவங்களைக் குறிக்கும் கோடுகள் இடம்பெற்றுள்ளன எனவே நாம் பட்டம் வியூ தேர்வு செய்யப் போவதில்லை மாறாக டாப் நியூ தேர்வுசெய்யலாம் எனவே இங்கு குறிப்பிட்டுள்ளதை போல இவை இரண்டும் சரியான தேர்வாக இருக்காது மீதமுள்ள இவைகளை நாம் வரைபட தாளில் எடுத்துக்கொள்ள போகின்றோம் மீதமுள்ள இவற்றையும் காட்சிப்படுத்தலாம்ஆனால் நமக்கு ப்ரெண்ட் வியூ டாப் வியூ சைட் வியூ இருப்பதனால் அவைகளின் தேவை இல்லை இவை கொண்டு முப்பரிமாண வடிவத்தை நாம் விவரித்து விட முடியும் குறைந்த அளவில் வியூக்களை எடுத்துக்கொள்வது என்றுமே சிறந்தது மேற்சொன்னவாறு நாம் உருவாக்கும் பொழுது ப்ரெண்ட் வியூ டாப் வியூ சைட் வியூ இயல்பில் இவ்வாறாக இருக்கும் சற்று கூர்ந்து கவனித்தீர்கள் எனில் அமைந்துள்ள வட்ட துளை வடிவத்தின் விவரங்கள் தனியாக ஒரு வியூவில் கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது வட்டத்தின் விட்டம் ஒரு முனையிலிருந்து துளை அமைந்துள்ள தூர விவரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன டாப் வியூவின் உதவியினால் கொடுக்கப்பட்டுள்ள துளை வட்ட வடிவ துளையா அல்லது எலிப்டிக்கல் வடிவ துளையா என்பதையும் அதன் நிலையையும் அறிய முடியும் இந்த அனைத்து விவரங்களும் நமது ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூவில் கொடுக்கப்பட்டு விட்டன மீதமுள்ள விவரங்களை நாம் சைடு வியூ மூலம் அறியலாம் நீங்கள் காணும் இந்தப் பொருளை எவ்வாறு எடுத்துக் கொள்ளலாம் யோசியுங்கள் முதலாவதாக இதன் நிலையை கிளாஸ் பாக்ஸ் முறைக்கு ஏற்றார்போல் சீர்படுத்திக் கொண்டு நமது வியூக்களை எளிமைப்படுத்தும் விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக எந்த திசையில் ப்ரெண்ட் வியூ அமைய வேண்டும் என்பதனையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் இனி இவைகளை செய்த பின்னர் அடுத்து வரும் வியூக்களை உண்டாக்க வேண்டும் எனவே இந்த வியூக்களை உண்டாக்குவதற்கு சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் யோசியுங்கள் எடுத்துக்காட்டாக இங்கு உள்ளவாறு இதனை ப்ரெண்ட் வியூ மற்றும் டாப் வியூ என்று எடுத்துக் கொண்டால்சில அளவுகளை குறிக்க பொருத்தமாக இருக்காது இங்குள்ளது போலவடிவத்தினை அமைத்து ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொள்ளும் பொழுது இங்கு இரண்டு வட்ட வடிவங்கள் மற்றும் செவ்வகம் இவ்வாறாக கிடைக்கும் டாப் வியூ இந்த திசையில் இருந்து பார்க்கும் பொழுது முழுவதுமாக இவ்வாறு இருக்கும் இங்கு முழு அளவுகளையும் குறிக்க இடப்பற்றாக்குறை உள்ளதுமேலும் அவற்றை பொருத்தமாக காண்பிக்கவும் வழியில்லை இவ்வாறு இருப்பதற்கு பதிலாக வேறு என்ன நாம் செய்திருக்கலாம் பொருளின் ப்ரெண்ட் வியூ என்று இதனையும் டாப் வியூ கொடுப்பதற்கு பதிலாக நாம் சைடு வியூ உருவாக்கி இருக்கலாம் இனி சைடு வியூ இவ்வாறாக அமைந்திருக்கும் இதன் மூலம் வடிவத்தை பற்றிய அதிகப்படியான விவரங்களை பெற முடியும் இங்கு இதனை பார்க்கும் பொழுது இது சமச்சீர் வடிவம் என்று தோன்றலாம் ஆனால் இந்த வரைபடத்தின் உதவியுடன் நிச்சயமாக அது சற்று மையத்தை விட்டு விலகி அமைந்துள்ளது என்பது தெளிவாகிறது மேலும் இதில் நீண்டு உள்ள பகுதி பற்றிய விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகத் தான் இதனை மற்றொன்றுடன் ஒப்பிடும்போது சிறப்பானதாகிறது அதேபோல இங்குள்ள திசையையும் நாம் ப்ரெண்ட் வியூ என்று எடுத்துக் கொண்டிருக்கலாம் எந்த ஒரு காட்சிப்படுத்துவதில் சிறப்பான காட்சி வடிவம் அதிகப்படியான வடிவ விவரங்கள் மற்றும் குறைந்த மறைவு வடிவங்களை குறிக்கும் கோடுகள் அமைந்துள்ளன அதனையே நாம் ப்ரெண்ட் வியூ என்றும் அடுத்தடுத்து வியூக்களையும் எடுத்துக் கொள்ளலாம் இங்கு திரையில் இதனை ப்ரெண்ட் வியூவாக எடுத்துக் கொள்கிறோம் என்ன நாம் செய்கிறோம் எனில்வடிவத்தை இவ்வாறு சுழற்றுகிறோம் அதன் மூலம் நமக்கு இவ்வாறான காட்சி கிடைக்கிறது எனவே இதனை முழுமையாக 90 டிகிரி சுழற்றும் போது கிடைப்பது வடிவத்தின் ப்ரெண்ட் வியூ மற்றும் சைட் வியூ இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது போல் கிடைக்கிறது இந்த வகுப்பின் இறுதிப் பகுதிக்கு வருகிறோம் இனி நீங்கள் எடுத்துக்காட்டு வடிவங்களைக் கொண்டு யூகிக்க வேண்டும் ஒரு வடிவத்தை அதாவது மவுஸ் ஆகவும் இருக்கலாம் உங்களின் பேனாவாகவும் இருக்கலாம்வரைபடத்தாள் ஆக இருக்கலாம் இவற்றை விதவிதமான அமைவுகளில் வைத்துக்கொண்டு சிந்தியுங்கள் அவ்வாறு வைத்துக் கொண்டு இவற்றிற்கு ப்ரெண்ட் வியூ எவ்வாறு இருக்கும் சைடு வியூ எவ்வாறு இருக்கும் மற்றும் டாப் வியூ எவ்வாறு இருக்கும் என்பதை கிளாஸ் பாக்ஸ் முறையில் சிந்தியுங்கள் ஆர்த்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் பற்றிய மேலும் பல தகவல்களை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம்